வணக்கம் இந்த தொகுதியில் முந்தைய தொகுதியின் கலந்துரையாடலைத் தொடருவோம் முந்தைய தொகுதியில் நாம் கோடிட்டுக் காட்டிய படிகளைப் பயன்படுத்தி ஒளியியல் இழைகளுக்குள் ஒளியியல் மோட்களை பெறலாம் முந்தைய தொகுதியில் உள்ள அனைத்து அனுமானங்களையும் தயவுசெய்து திரும்பி பார்க்கவும் முந்தைய தொகுதியின் நோக்கம் என்னவென்றால் நாம் மின்சார புலம் மற்றும் காந்தப்புல அமைப்பைக் கணக்கிட போகிறோம் படி 1 ல் பொருத்தமான ஒருங்கிணைப்பு அமைப்பில் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளைத் குறிப்பிடுவதற்கு ஒத்திருக்கிறது ஏனெனில் இது இயற்கையில் உருளை வடிவிலான ஒளியியல் இழை போன்றது உருளை ஒருங்கிணைப்பு அமைப்பைக் கருத்தில் கொள்வது எளிதானது உருளை ஒருங்கிணைப்பு அமைப்பு r Ø மற்றும் z ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது கேர்ள் சமன்பாட்டின் அடிப்படையில் r Ø மற்றும் z உடன் உள்ள அலகு வெக்டர்கள் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகின்றன இந்த எடுத்துக்காட்டில் நான் H ஐப் பயன்படுத்தினேன் ஆனால் E க்கும் ஒரு கேர்ள் சமன்பாடு தேவை எனவே H உடன் E ஐ மாற்றவும் எனவே H இன் கேர்ள் r Ø மற்றும் z கூறுகளைக் கொண்டுள்ளது மற்றும் HZ HØ HR ஆகியவை பூஜ்ஜியம் இல்லை இதை நினைவில் கொள்வதற்கான எளிய வழி அதை கீழே உள்ள ஒரு டிடெர்மினேன்ட் ஆக நினைப்பது தான் இங்கே r என்பது ரேடியல் திசையில் உள்ள அலகு வெக்டர் Æ the என்பது அஸிமத் திசையில் உள்ள அலகு வெக்டர் மற்றும் z என்பது ஒரு அலகு வெக்டர் z அதாவது சிலிண்டரின் அச்சாகும் எனவே r Æ மற்றும் z ஆகியன நம்மிடம் உள்ளது இந்த வெளிப்பாடு γ γr என்பது γ γØ Ø என்பதின் பார்ஷியல் டிரைவேட்டிவ் ஆகும் Ø மற்றும் γγz என்பது z ஐப் பொறுத்தவரை பார்ஷியல் டிரைவேட்டிவ் ஆகும் எனவே இது தான் 𝛻 × H படி 1 மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளை எழுதுங்கள் இந்த அனைத்து கூறுகளையும் கொண்ட H இன் கேர்ள் ஐ நான் எழுதியுள்ளேன் ஆனால் 𝛻×HJ∂ D∂t அல்லது நேர டிரைவேட்டிவ் ஐ ஃபேஸ் வடிவமாக மாற்றுவதன் மூலம் 𝛻× H'jωD' என்று மாறுகிறது அதிர்ஷ்டவசமாக J0 என ஆகிறது ஏனெனில் ஒளியியல் இழைக்குள் மின்னோட்டம் இல்லை ஏனெனில் ஒளியியல் இழை மின்கடத்தா பகுதியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அந்த மின்கடத்தா ஒரு சரியான மின்கடத்தா என்று கருதுகிறோம் எனவே மின்கடத்தாவில் எந்த இழப்பும் இல்லை அதனால் அது பூஜ்ஜியத்திற்க்கு சமமாக இருக்கும் நமக்கு மிகவும் அதிர்ஷ்டம் J இல்லை ஆனால் உங்களிடம் இன்னும் jωD' உள்ளது இந்த சமன்பாட்டின் மூலம் செய்யக்கூடிய இன்னும் ஒரு எளிமைப்படுத்தல் உள்ளது இது jωεE' என்று நீங்கள் கூறலாம் மற்றும் ε இன் மதிப்பு உறைப்பூச்சு மற்றும் மையத்திற்கு வித்தியாசமாக இருக்கும் இது ε1 மற்றும் ε2 ஆகியவை ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆக இருக்கும் ஆனால் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்பது ஒளிவிலகல் குறியீட்டு சதுரத்தைத் தவிர வேறில்லை என்பதையும் நான் அறிவேன் எனவே ε என்பதை ε0n2 என எழுதலாம் nn1 என்று மைய பகுதிக்கும் nn2 என்று உறைப்பூச்சு பகுதிக்கும் மாற்றம் செய்ய வேண்டும் எனவே எப்படியிருந்தாலும் இந்த இடத்தில் இந்த மாற்றீட்டை நாம் செய்ய மாட்டோம் எனவே இந்த வெளிப்பாட்டின் இடது புறத்தில் இந்த சிக்கலான தோற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளேன் ஆனால் வலது கை பக்கமானது jωεE ஆனால் இந்த E' rErØ EØ zEz ஐ விரிவாக்குவது உங்களுக்குத் தெரிந்தால் Er கூறு மற்றும் EØ கூறு மற்றும் Ez கூறு ஆகியவற்றைக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் இடது புறத்தில் உள்ள r கூறுகளை வலது புறத்தில் உள்ள r கூறுக்கு சமன் செய்யலாம் இது jω ஆகும் எனவே இந்த முழு விஷயத்தையும் jω ஆல் பெருக்கினால் jωε¿Er Ø EØ zEz சமமாக இருக்க வேண்டும் இதேபோல் Ø வெளிப்பாடு இருக்கும் அல்லது Ø க்கான கூறு உங்களுக்குத் தெரியும் அது jωε க்கு சமமாக இருக்க வேண்டும் இது jωεEØ க்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது வெக்டர் சமநிலை மற்றும் இந்த கடைசி ஒன்று மீண்டும் jωεEz க்கு சமமாக இருக்க வேண்டும் ε மையம் மற்றும் உறைப்பூச்சுக்கு வித்தியாசமாக இருக்க வேண்டும் எனவே இந்த சமன்பாட்டிற்கு சமமான ∇xH ஐ நாங்கள் எழுதியுள்ளோம் இது ஆம்பியர் மேக்ஸ்வெல் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் ஃபாரடே Faraday's சட்டமான ∇xE jωμH இதைக் காண்பிப்பதற்கான ஒரு பயிற்சியாக இதை விட்டுவிடுகிறேன் எனவே ∇ x E யும் மீண்டும் இதை கொண்டிருக்கும் நீங்கள் H க்கு பதிலாக மூன்று மாறிகள் அறிந்திருப்பீர்கள் நீங்கள் E ஐ மாற்றலாம் மேலும் இதை நீங்கள் வலது புறத்தில் சமன் செய்ய வேண்டும் வலது புறத்தில் உங்களிடம் jωμH உள்ளது எனவே இதை எழுதுவதற்கு சிறிது நேரம் ஆகும் ஆனால் இதை மட்டும் எழுத விரும்புகிறேன் எனவே நீங்கள் அனைத்து சமன்பாடுகளையும் ஒரு பக்கத்தில் பார்க்கிறீர்கள் இந்த சமன்பாடுகளை எழுதுகிறேன் r கூறுகளை சமன் செய்யும்போது 1r ∂Ez get Ø ∂EØ ∂z -jωμHr கிடைக்கும் இப்போது நாம் இன்னும் ஒரு அனுமானத்தை அறிமுகப்படுத்துகிறோம் மின்சார புலம் அல்லது காந்தப்புல கூறுகள் z இன் செயல்பாடாக இருந்தாலும் அவை e jβz ஆல் வழங்கப்படுகின்றன அவை ஒரு குறிப்பிட்ட பரவல் மாறிலி e jβz ஆல் வகைப்படுத்தப்படுகின்றன எனவே நீங்கள் ∂ ∂z z சார்பு மீது எடுக்கிறீர்கள் நீங்கள் இதை வெறுமனே-jβ என்பதை வெளியே இழுக்கிறீர்கள் e jωt ஃபேஸ் போலவே எனவே அந்த இடத்தில் ∂EØ ∂z நான் எழுத முடியும் jβEØ எனவே இந்த பகுதி மீண்டும் எழுத முடியும் எனவே இந்த வித்தியாசத்தைக் காண்பிப்பதற்காக சமன்பாட்டை நான் இங்கே நீல நிறத்தில் எழுதுவேன்

இந்தக் எளிமைப்படுத்ததலை நாம் மற்ற இடங்களிலும் செய்கிறோம் அடுத்த சமன்பாடு நான் பெறுவது Ø ஆகும் அது என்னவென்றால் jβEr ∂Ez∂r jωμHØ நீங்கள் மூன்றாவது சமன்பாட்டைக் கொண்டிருக்கிறீர்கள் இது நீங்கள் பெறும் z கூறு ஆகும்

∂Ez ∂r அல்லது ∂Ez ∂Ø ஐ மாற்றுவதற்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலி அல்ல எனவே இவை மின்சார புலத்திற்கான கேர்ள் சமன்பாடு அல்லது ஃபாரடேயின் Faraday's சட்டம் ஆகும் சமமாக இருக்க வேண்டும் அல்லது ∇ x H' க்கு ஒத்த சமன்பாடுகள் இருக்க வேண்டும் ∇ x H' j ∂D' ∂t அதனுடன் தொடர்புடைய சொற்களை எழுதுவதற்கான ஒரு பயிற்சியாகவும் இதை நான் செய்வேன் மீதமுள்ள இரண்டை நீங்கள் நிரப்பக்கூடிய ஒரு வெளிப்பாட்டுடன் நான் தொடங்குவேன் எனவே உங்களிடம் 1 r ∂H' z r jβHØ இருக்கும் எனவே E ஐ H ஆல் மாற்றுவது jωεEr க்கு சமமாக இருக்க வேண்டும் Er EØ Hr HØ அடிப்படையில் Ez மற்றும் Hz ஆகியவற்றை வெளிப்படுத்த வேண்டும் இந்த சமன்பாடுகளில் இரண்டையும் சமன் செய்வது உங்களுக்குத் தெரியும் இந்த சமன்பாட்டை இடது புறத்தில் பார்த்தால் jβEr δEzδr jωμHØ மற்றும் jωεEr அங்கு உள்ளது jωεEr என்ற ஒரு சமன்பாடு உள்ளது அதில் jØ என்பதும் உள்ளது மற்றும் Hz என்பதும் உள்ளது இரண்டு சமன்பாடுகளையும் இணைத்து ஒன்றுக்கொன்றாய் மாற்றி எளிமைப்படுத்தினால் Er க்கு ஒரு உறவைப் பெற முடியும்

இந்த மதிப்பை நாம் பெறும் சமன்பாடு ல் மாற்றியமைத்தால் நாம் பெறுவது நான் இந்த Er ஐ இடது புறம் இழுக்க முடியும் அதனால் நாம் பெறுவது நாம் ஒரு பொதுவான காரணியை வெளியே எடுக்க முடியும் எனவே இது அடைப்புக்குறிக்குள் பிளஸ் ஆகிறது எனவே வெளியே ஒரு குறியீடு உள்ளது அது jβ ω2μεr ஆல் வகுக்கப் படுகிறது அவை இங்கே ஒரு சிறிய பிரச்சனையாகத் தோன்றுகின்றன ஏனெனில் நான் இந்த r ஐ இங்கே எதிர்பார்க்கவில்லை ஒருவேளை எளிமைப்படுத்தலில் எங்காவது தவறு நான் செய்திருக்கலாம் எனவே நீங்கள் உண்மையில் இந்த சமன்பாட்டிற்கு திரும்பிச் செல்லலாம் இங்கே jωεEr இருக்கிறது 1r என்பது δHzδϕjβHϕ ஆக இருக்கிறது எனவே இந்த சமன்பாட்டை மாற்றியமைத்தபோது நமக்கு jβHϕ jωεrEr δHz got கிடைத்தது எனவே நாம் அந்த சமன்பாட்டைப் பார்க்க முடியும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புவது இறுதி வெளிப்பாடு மற்றும் இதை உங்களுக்கு ஒரு பயிற்சியாக கொடுக்க விரும்புகிறேன் இறுதி வெளிப்பாடு பின்வருமாறு இங்கே மையத்துக்குk k1k0 n1 k 1 k2 உறைப்பூச்சுக்கு k k2k0 n2 q2ω2 με− β2k2−β2 ω2 με என்பது k2 என்ற பரவல் மாறிலியை குறிக்கின்றது என்பதை நாம் அறிவோம் எனவே இது k2 β2 என எழுதப்படலாம் ஏனெனில் மையப்பகுதியில் kk1 என்று இருக்கும் ஏனெனில் இது வெற்றிட அலைநீளம் k0n1 ஆகும் அதேசமயம் உறை பூச்சு பகுதியில் k k2 அதாவது இது k0 முறை n2 மற்றும் தெளிவாக k1 k2 ஐ விட பெரியது ஏனெனில் n2 n1 ஐ விட சிறியது எனவே இவை உங்களுக்குத் தெரிந்த சில முடிவுகள் மற்றும் q நடந்து கொள்ள வேண்டிய முறையைப் பார்த்தால் q உண்மையில் மையப் பகுதியில் நேர்மறையாகவும் உறைப்பூச்சு பகுதியில் q எதிர்மறையாகவும் இருக்கும் இதன் காரணமாக இங்கே ஒரு ஊசலாட்ட தீர்வு இருக்கும் இந்த இயல்பு காரணமாக ஒரு அதிவேகமாக சிதையும் தீர்வு இருக்கும் எனவே இது Er எங்காவது பெருக்குவதில் தவறு செய்துள்ளேன் என்று மீண்டும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் தவறை நான் எங்கே செய்தேன் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே Er இதன் மூலம் வழங்கப்படுகிறது என்பதைக் காட்ட இதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதேபோல் நீங்கள் உரை புத்தகத்தைப் பார்த்து இந்த கூறுகளின் அடிப்படையில் Eϕ க்கான வெளிப்பாடுகளைக் கண்டறியலாம் எனவே நீங்கள் உட்கார்ந்து இதைச் சரிபார்க்கக்கூடிய பதிலை நான் தருகிறேன் அது என்னவென்றால் இதேபோல் Hr மற்றும் Hϕ இருக்கும் நான் அவற்றை எழுதப் போவதில்லை நீங்கள் பாடநூல் புத்தகத்தை பார்க்கலாம் இது பாடநெறிக்கு நாங்கள் பின்பற்றும் உரை புத்தகம் இது ஐந்தாவது பதிப்பின் பக்கம் எண் 53 லிருந்து தான் இந்த சூத்திரங்கள் அனைத்தும் எடுக்கப்படுகின்றன எனவே உங்களுக்கு சிறிது நேரம் இருக்கும்போது உரை புத்தகத்தைப் பார்க்கலாம் இது படி 2 ஐ நிறைவு செய்கிறது ஆனால் படி 3 பற்றி என்ன படி 3 என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் படி 3 ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சமன்பாட்டைத் தீர்ப்பதில் இருந்து வருகிறது ∇2k2 Ez அல்லது Hz0 நீங்கள் இப்போது உருளை ஒருங்கிணைப்பு அமைப்பில் இந்த ∂2 ஐ எழுத வேண்டும் உருளை ஒருங்கிணைப்பு அமைப்பின் வெளிப்பாடுகளை பெறுவதில் சில சிக்கல்கள் இருக்கிறது நான் இங்கு உங்களுக்கு சில தீர்வுகளை கொடுக்கிறேன் நாம் Ez க்கு ∂2 ஐப் பயன்படுத்துகிறோம் என்பதால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது k2 அல்ல இது மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் மாறாக q2 ஏனெனில் அது ω2με β2 உடன் ஒத்திருக்கும் அதனால் இது q2ஆக இருக்கும் இங்கு Ez e jβz எனச் செல்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் நீங்கள் கொஞ்சம் குழப்பம் அடைந்து இருந்தால் நான் இதை நிரூபிக்கிறேன் எனவே Ez ல் பயன்படுத்தப்படும் ∂2 என்ன என்பதை எழுதுகிறேன் எனவே உருளை ஒருங்கிணைப்பு அமைப்பில் Ez க்கு ∂2 க்கு பொருந்தும் மற்றொரு சிக்கலான வெளிப்பாடு ஆனால் இது 1 r ∂ ∂r Ez எனவே இது உண்மையில் r Ez ∂ r எனவே இது r வெளிப்பாடு 1 r2 ∂2 Ez ∂2 ∂2 Ez ∂z2 எனவே இது ∂2 க்கான வெளிப்பாடு இப்போது நீங்கள் q2Ez ஐச் சேர்த்தால் ∂2∂z2 என்பது -jβ2 ஆகும் ஏனெனில் ∂∂z -jβ யை வெளியே இழுக்கிறது jβ மீண்டும் நீங்கள் வெளியே இழுக்கிறீர்கள் என்பது jx j என்று ஆகிறது இது உண்மையில் -β2 எனவே இதனுடன் k2 Ez ஐச் சேர்த்தால் Kz க்கான உறுப்புகளை நீங்கள் தொகுக்கும்போது நீங்கள் பெறுவது k2 β2 x Ez ஐப் பெறுகின்றோம் இது r மற்றும் Ф யைச் சார்ந்தது இந்த பிளஸ் இந்த சமன்பாடு இன்னும் அப்படியே உள்ளது இதுதான் நான் k2 β2 என்று சொன்னதற்கான காரணம் ஏனெனில் அது q2 என வரையறுக்கப்படுகிறது இதை நான் இந்த வெளிப்பாட்டிற்கு மாற்றலாம் எனவே நான் இதைச் செய்தால் அதன் விளைவு என்னவென்று எழுதுங்கள் இதை ஓரளவுக்கு இரண்டு முறை r உடன் பார்ஷியலி வேறுபடுத்திய பின் நீங்கள் பெறும் இந்த சமன்பாட்டை எளிதாக்குவது எப்படி என்று உங்களுக்குத் தெரியும் இதேபோல் Hz க்கும் ஒத்த வெளிப்பாட்டைப் பெறுவோம் இது நீங்கள் தீர்க்கவிருக்கும் சிக்கலான சமன்பாடாகும் இருப்பினும் தீர்வை நன்கு அறியப்பட்ட செயல்பாடுகளின் வடிவத்தில் எழுத முடியும் உண்மையில் φ ஒரு கால செயல்பாடு என்று உணர்ந்தால் எனது தீர்வு φ ல் கால இடைவெளியில் இருக்க வேண்டும் ஏனெனில் நான் அசிமதல் கோணத்தை மாற்றினால் சில மதிப்பு φ0 φ0 2nπ அதில் n என்பது ஒரு முழு எண் அடிப்படையில் அதே புள்ளியை திரும்பப் பெற வேண்டும் அது வட்டத்தைச் சுற்றி வருவதைப் போன்றது கோணத்தை மாற்றுவதன் மூலம் இதை மாற்றும்போது நான் அதே புள்ளியில் திரும்புவேன் 2π ரேடியன் விஷயம் எனது தீர்வு பீரியாடிக் ஆக இருக்க வேண்டும் நீங்கள் உருளையை சுற்றியுள்ள இந்த கால இடைவெளியை நீங்கள் அசிமதல் திசையில் செல்லும்போது பிரதிபலிக்க வேண்டும் இதனால் இந்த வகையான ஒரு கட்டுப்பாடு சில ej தீர்வுகளைத் தேர்வுசெய்ய அனுமதிக்கிறது எனவே இதை μφ என தேர்வு செய்கிறேன் அதில் μ ஒரு முழு எண் ஒரு முழு எண் எனவே φ அடிப்படையில் இருக்கும் எனது தீர்வுகள் ejμφ என்று இருக்கும் z இன் அடிப்படையில் இருக்கும் எனது தீர்வு அவை e j β z என்ற வடிவத்தில் இருப்பதை நான் அறிவேன் r உடன் தீர்வு என்ன என்று எனக்குத் தெரியாது இந்த வெளிப்பாட்டில் இந்த தீர்வில் மாற்றவும் எனவே நீங்கள் ஐ எடுத்துக் கொள்ளும்போது இந்த ejμφ j φ2 ஐ வெளியே இழுக்கும் -μ2 தான் வேறு ஒன்றுமில்லை எனவே நான் திரும்பிச் சென்று அலை சமன்பாடுகளை மீண்டும் எழுதுகிறேன் இங்கே எனவே இது எல்லாம் Ez எனவே நீங்கள் சற்று எளிமைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இது r இன் r செயல்பாடு மட்டுமே என்பதால் புதிய முழு நிலையான மதிப்பு q2 - μ2 r2 என்பது r இன் ஒரு செயல்பாடு மட்டுமே எனவே நான் இந்த ∂2∂ வகையான ஒரு விஷயத்தை அகற்றி மொத்த டிரைவேட்டிவ் க்கு செல்ல முடியும் இந்த சமன்பாட்டின் தீர்வு பெஸ்ஸல் சமன்பாடு அல்லது பெஸ்ஸல் டிஃபரென்ஷியல் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது இதன் தீர்வுகள் இரண்டு வகைகளாகும் இது முதல் வகை மற்றும் இரண்டு வகையான முதல் வகை தீர்வுகள் உள்ளன அவை j என வழங்கப்படுகின்றன μ என்பது ஒரு முழு எண் ஆகவே இந்த ஆர்குமென்ட் ஐ நான் மையத்திற்குள் u2 என்றும் உறைப்பூச்சில் w2 என்றும் அழைத்தால் தீர்வுகள் Jν வடிவத்தில் இருக்கும் பின்னர் மேலும் Nν என்ற தீர்வு உள்ளது முக்கிய தீர்வுகளுக்கு உறைப்பூச்சு w2 என வரையறுக்க வேண்டும் ஏனெனில் நான் தீர்வுகளில் சிதைவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறேன் இந்த ஆர்குமென்ட் q2 ν2r2 எதிர்மறையாக இருக்க வேண்டும் அதனால் எதிர்மறை w2 ஆல் வழங்கப்படுகிறது அதனால் நான் இரண்டாவது வகையான தீர்வுகளைப் பெறுகிறேன் இரண்டாவது வகையான தீர்வுகள் Yν மற்றும் Kν என்பதாகும் இந்த சமன்பாடுகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் ரேடியல் தூரத்தின் செயல்பாடாக நீங்கள் அவற்றை வரைந்தால் தீர்வுகள் எவ்வாறு செயல்படக்கூடும் இது உங்கள் J0 இது உங்கள் J1 பின்னர் உங்களிடம் J2 உள்ளது இவை ஈரமான சைனூசாய்டல் கிளர்ச்சிகள் போன்றவை பின்னர் நீங்கள் "n" ஐப் பார்த்தால் அது முதல் வகையான செல் செயல்பாடு ஆனால் "n" உடன் இவை அனைத்தும் R0 இல் முடிவிலி அல்லது மைனஸ் முடிவிலியை நோக்கி செல்கின்றன பின்னர் Y மற்றும் K ஆகிய பிற தீர்வுகள் தீர்வுகள் அதிவேகமாக சிதையும் தீர்வுகளாக செல்லும் எனவே இவை தான் தீர்வுகள் பின்னர் k க்கு நீங்கள் அதிவேகமாக அதிகரிக்கும் தீர்வைக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த இயற்கையின் அடிப்படையில் வெளிப்படையானது நான் உள்ளே சில வழிகாட்டுதல்களை விரும்பினால்இதை முக்கிய குறிப்புகளாக தேர்வு செய்ய வேண்டும் மேலும் நான் இதை உறைப்பூச்சு மோட்களை தேர்வு செய்ய வேண்டும் R 0 இல் எனது புல அளவு முடிவிலிக்குச் செல்வதை நான் விரும்பவில்லை அதேபோல் உறைப்பூச்சுக்கு வெளியே உள்ள எனது புல அளவு அதிவேகமாக அதிகரிக்கப் போவதில்லை மாறாக அவை உண்மையில் அதிவேகமாக சிதைந்துவிடும் அந்த காரணத்தினால் முக்கிய பிராந்திய ஊசலாட்ட தீர்வுகளில் உறைப்பூச்சு பிராந்தியத்தில் அதிவேகமாக சிதைந்து வரும் தீர்வுகளில் இருந்து நாம் தேர்ந்தெடுப்போம் எனவே Ez r a க்கான எனது வெளிப்பாடு அதாவது a மையத்தில் சில மாறிலிகளால் வழங்கப்படும் இதேபோல் மையப்பகுதியில் a என்ற மாறிலி இருக்கும் இதேபோல் Hzra என்பது மையப்பகுதியில் இருக்கும் எனவே இந்த முழு விஷயமும் மையப் பகுதிக்கு ஒத்திருக்கும் மையத்தின் உள்ளே அவைகளின் நடத்தையின் அடிப்படையில் மற்றொரு நிலையான B இருக்கும் அங்கு சிறப்பு ஆர்டர் செயல்பாடு V இருக்க வேண்டும் இவை முதல் வகை பெஸ்ஸல் செயல்பாடுகள் ஆகும் ஒழுங்கு ν மற்றும் அதற்குள் உள்ள ஆர்குமென்ட் νr ஆகவும் jv Æ இருக்கும் மற்றும் ν என்பது e jβz ன் முழு எண் ஆகும் உறை பூச்சு மோட் தீர்வுகள் Ez ra மற்றும் Hzr a சில மாறிலிகள் C மற்றும் D ஆக இருக்க வேண்டும் மாறிலி C Ez க்கு மாறுகிறது மற்றும் D Hz க்கு செல்கிறது இங்கே இருக்கும் ஆர்குமென்ட் ஒரே மாதிரியாக இருக்கும் இது Yν ஆக இருக்கும் ஏனென்றால் இவை சிதைந்துபோக வேண்டியவை ejν φ e jβz மிகவும் சரியானது எனவே இவை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய மாறிலிகள் AB மற்றும் CD ஆகும் இந்த தொகுதிக்குள் நுழைவதற்கு முன்பு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் "u" இன் மதிப்பு உங்களுக்குத் தெரியுமா k2n2 β2 ஆல் வழங்கப்படும் k 2 β2 நேர்மறையாக இருக்க வேண்டும் அதாவது k n β என்று இருக்கவேண்டும் w2β2 k2 அல்லது β2 k 2n2 நேர்மறையாக இருக்க வேண்டும் அல்லது k 2 β2 எதிர்மறை அல்லது w2 நேர்மறையாக இருக்க வேண்டும் அதுதான் தீர்வு இதற்கான காரணம் k0n2β ஆகும் எனவே உண்மையில் β வரம்பில் முடிவடையும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் கீழ் பக்கத்தில் நீங்கள் k0n2 மற்றும் மேல் பக்கத்தில் k0n1 வைத்திருக்கிறீர்கள் மற்றும் β இன் மதிப்பு எந்தவொரு தனித்துவமான மதிப்புடன் k0n2 மற்றும் k0n1 க்கு இடையில் உள்ளது நீங்கள் உண்மையில் எல்லை நிபந்தனையை மாற்றலாம் நான் இங்கே எல்லை நிலையைப் பற்றி பேசமாட்டேன் எல்லை நிபந்தனைகள் எல்லை இடைமுகத்தில் உள்ள உறுதியான கூறுகளுக்கானது ra இது Ez மற்றும் Eϕ தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் Err இல் உள்ள உறுதியான கூறு அல்ல a இதேபோல் நீங்கள் காந்தப்புலங்களுக்கான Hz மற்றும் Hϕ ஆகிய உறுதியான கூறுகளைக் கொண்டிருக்கிறீர்கள் மேலும் உங்கள் கூற்று அனைத்தும் மையத்தில் உள்ள இந்த மதிப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது மையத்தில் Ez மற்றும் Eϕ மதிப்புகள் இருக்க வேண்டும் உறைப்பூச்சு Ez மற்றும் Eϕ க்கு சமமாக இருக்க வேண்டும் என்னிடம் ஏற்கனவே Ez உள்ளது ஆனால் Eϕ ஐக் கண்டுபிடிப்பது உங்கள் வேலை Eϕ என்னவென்று கண்டுபிடியுங்கள் இதேபோல் Hz மற்றும் Hϕ க்கும் சமமான முடிவுகள் இருக்கும் மையப்பகுதி Hz மற்றும் Hϕ ஆகியவை எல்லையில் உறை பூச்சு Hz மற்றும் Hϕ க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் எல்லை நிபந்தனைகளைப் பயன்படுத்தலாம் அது β ஐக் கண்டுபிடிப்பதற்கான சிக்கலான சமன்பாட்டுடன் முடிவடையும் அந்த சமன்பாடு சிறப்பியல்பு சமன்பாடு என அழைக்கப்படுகிறது இது உங்களுக்கு β வின் ரூட்ஸ் ஐத் தருகிறது β அல்லது சிறப்பியல்பு சமன்பாட்டைத் தீர்த்தால் நீங்கள் β வின் மதிப்புகளைக் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் அடுத்த தொகுதியில் அதிக பண்புகளை பற்றி விவாதிப்போம்